காட்சி தாளத்தின் மூலம் காட்சி ஒற்றுமை முக்கியத்துவம் மற்றும் பிற அனைத்து காரணிகளின் மூலமும் நாம் இறுதியில் அடைய முயற்சிப்பது ஒரு காட்சி சமநிலை அந்த சமநிலையை நாம் அடையாவிட்டால் முழு குறிக்கோளும் எட்டப்படாது எனவே அந்த சமநிலையை எவ்வாறு அடைவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சமநிலையானது ஒரு சமச்சீரற்ற அமைப்பிலும் சாத்தியமாகும் நாம் இடத்தைப் பிரிக்கும்போது முதலில் ஒரு காரணியைத் தீர்மானிக்கிறோம் அதாவது அது சமச்சீர் அல்லது சமச்சீரற்றதாக இருக்கப் போகிறதா ஏதாவது சமச்சீரில் இருப்பதாக நாம் கூறும்போது அதாவது படத்தின் ஒரு பாதி மற்றொரு படத்தின் தலைகீழாக இருக்கும் எனவே முழு விஷயமும் ஒன்றுக்கொன்று எதிரானதாகவும் அதே நேரத்தில் சமமானதாக இருக்கும் எனவே அந்த வகையில் நம்மிடம் ஒரு சி மற்றும் தலைகீழ் சி இருந்தால் அவற்றை மையமாக ஒன்றாக இணைத்தால் வட்ட வடிவம் கிடைக்கும் அது ஒரு முழுமையான வடிவம் எனவே சமச்சீரின் நன்மை என்னவென்றால் அது ஒரு ஐகானை அமைக்கிறது மேலும் விஷயங்களைப் படிக்க நமக்கு சமச்சீர் உணர்வு தேவைமேலும் அதிக தொடர்ச்சியான ஒரு தொடர்ச்சியை நாம் உடைக்கலாம் எனவே நம் கவனம் அதிக சமச்சீரற்ற தன்மையுடன் சட்டத்திற்கு வெளியே செல்லக்கூடாது எனவே சமச்சீர் தேவை அதே சமயம் சமச்சீர்மை சரியாக பொருந்தாத பிற வெளிப்பாடுகளை எவ்வாறு வைத்திருப்பது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக சமச்சீர்வைப் பற்றி பேசும்போது சில பொருள்களைச் சின்னமாகக் கருதுகிறோம் எனவே மதத்துடன் இணைக்கப்பட்ட விஷயங்களில் அல்லது நாம் ஒரு மனித உருவத்தை அல்லது வேறு ஏதேனும் ஒரு மைய முக்கியத்துவம் வாய்ந்த எந்தவொரு பொருளையும் உருவாக்குகிறோம் அங்கு சமச்சீர்மை சரியாக அமைகிறது ஆனால் நடைபெறுகின்ற ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை நாம் கொண்டிருக்கும் ஒரு தொகுப்பில் அல்லது கலவையில் ஒரு வரிசையில் செல்லும் நிறைய விவரிப்புகள் என்றால் உள்ளன அதற்கு ஒரு வித்தியாசமான தொடர்ச்சி தேவை அங்கு ஒரு காட்சி மற்றொரு காட்சியுடன் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கும் முற்போக்கான சந்தத்தின்எடுத்துக்காட்டில் மெதுவாக மாறும் ஒருவேளை விஷயங்கள் படிப்படியாக அதன் வரிசையை அதன் வடிவத்தை அது நடக்கிறது அங்கு நாம் சமச்சீர்வை மட்டுமே சார்ந்து இருக்க முடியாது சமச்சீர்மை நமக்கு ஒரு நல்ல காட்சி சமநிலையைத் தருகிறது என்பதை நாம் அறிந்திருந்தாலும் சமச்சீரற்ற தன்மையில் அதே அளவு சமநிலையை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சமச்சீருடன் நாம் செய்யக்கூடிய மற்றும் நல்ல முடிவுகளைப் பெறக்கூடிய வெவ்வேறு இடங்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் மெதுவாக ஒரு சமச்சீரில் எங்கள் பிரச்சினைகளை எவ்வாறு தீர்க்கிறோம் என்பதை உணர நம் அடுத்த சொற்பொழிவில் செல்வோம் சிக்கல்கள் காட்சி சமநிலையுடன் தொடர்புடையவை அதுவே எங்கள் குறிக்கோள் Refer Slide Time 0309 எனவே நாங்கள் அதை எவ்வாறு செய்கிறோம் என்று பார்ப்போம் நாம் சமச்சீரில் காட்சி சமநிலையை அடைய முயற்சிக்கும்போது அது ஒரு வரிசையில் ஒரு வளைவைப் பெறுவது மற்றொரு வரிசையில் இருந்து மற்றொரு வளைவைப் பெறுவது போன்றது பின்னர் முழு விஷயமும் ஒரு கண்ணாடிப் படத்தைத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இது ஒரு அரை வட்டம் மற்றொரு வரிசையில் மற்றொரு அரை வட்டம் எனவே இது இதை பார்ப்பது போன்றது இடதுபுறம் வலதுபுறத்தை பார்க்கிறது எனவே இரண்டு அரை வட்டங்களை ஒரே திசையில் வைத்திருப்பது அவை இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் எதிர்கொள்ளும் போது அவை சில காட்சி ஒற்றுமை அதாவது காட்சி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் ஏனென்றால் அவற்றை நாம் தனித்தனியாக பார்க்க முனைகிறோம் அவற்றுக்கிடையே எந்த தொடர்பும் இருக்காது அவை ஒரு திசையில் செல்கிறது ஆனால் நாங்கள் அதை சமச்சீர் என்று அழைக்கவில்லை இது எங்களுக்கு ஒரு சமச்சீர் உருவாக்கம் ஏனென்றால் இது இரண்டு வெவ்வேறு திசைகளிலிருந்து வருகிறது எனவே இது போன்ற ஒரு படத்தை சில மாற்றங்களுடன் கொண்டிருக்கும்போது நிறைவடைகின்ற ஒரு உணர்வை இங்கே நாம் பெறுகிறோம் எனவே எங்களிடம் ஒரு எஸ் வளைவு போன்ற ஒரு வரி உள்ளது இரண்டு இடைவெளிகளும் முற்றிலும் சமமாக இல்லை ஆனால் ஒரு பொதுவான இணைப்பு உள்ளது எனவே இது ஒரு சமச்சீர் கலவையின் மற்றொரு எடுத்துக்காட்டு நாம் வரையும் எந்தவொரு பொருளும் இந்த பொருளை இந்த குறிப்பிட்ட கோணத்தில் பார்க்கும்போது அதன் சமச்சீர் நிலைமைகளை சரிபார்க்க இடத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் எனவே இரு பக்கங்களும் வேறுபட்ட வடிவத்தில் இருப்பதைக் காணலாம் எனவே நிச்சயமாக இது இந்த குறிப்பிட்ட கோணத்திலிருந்து சமச்சீரில் இல்லை ஆனால் நாம் அதைப் பார்க்கும் முறையை மாற்றினால் அதை இந்த கோணத்திலிருந்தோ அல்லது வேறு கோணத்திலிருந்தோ பார்த்தால் பார்வை மாறும் மேலும் அங்கு நாம் பெறுவது முற்றிலும் சரியாக இருக்கும் சமச்சீர்நிலை எனவே இது முன்பக்க பார்வையில் கைப்பிடி என்றால் இந்த பார்வையில் நாம் பெறுவது சரியான சமச்சீராக இருக்கும் இங்கே இரு பக்கங்களும் ஒரு கண்ணாடி உருவத்தைப் போல சமமாக இருக்கும் எனவே இந்த கோணத்தில் இருந்து பார்க்கும்போது இது சமச்சீராக இருக்கும் அதேபோல் வேறு கோணத்தில் இருந்து இதைப் பார்க்கப் போகும்போது இது மீண்டும் சமச்சீராகத் தோன்றும் எனவே அந்த வகையில் ஒரு முப்பரிமாண அல்லது பிடிமானம் இல்லாத நிற்கும் பொருள் ஒரு கோணத்திலிருந்து சமச்சீராகவும் வேறு சில கோணத்திலிருந்து சமச்சீரற்றதாகவும் தோன்றலாம் நம் கலாச்சாரத்தில் சமச்சீர் சமநிலைக்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன இயற்கையில் மத ரீதியான பெரும்பாலான புள்ளிவிவரங்கள் அவை ஒரு குறிப்பிட்ட வகை சமச்சீர்நிலையைப் பின்பற்றுகின்றன ஏனென்றால் அங்கே அவர்கள் மிகவும் தெளிவான மற்றும் முன்னணியான ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் மேலும் இது நம் மனதில் சில சிந்தனையை நிலைநாட்ட விரும்புகிறது எனவே அவை அவற்றின் இயல்பில் மிகவும் சமச்சீரானவை மேலும் நாங்கள் வழக்கமாக பயன்படுத்தும் தயாரிப்புகளையும் நாங்கள் காண்கிறோம் சில தயாரிப்புகள் சமச்சீரற்ற தன்மைக்கு சில முக்கியத்துவங்களைக் கொடுக்கும் கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்கு நாங்கள் பயன்படுத்தும் தயாரிப்புகள் உதாரணத்திற்கு துப்புரவு பாட்டில் ஒரு சமச்சீரற்ற தன்மையைக் கொண்டிருக்கும் அதேசமயம் சில குளிர்பான பாட்டில் ஏற்கனவே சின்னமாகிவிட்டன அவை முற்றிலும் சமச்சீராக இருக்கக்கூடும் எனவே இந்த சமச்சீர் சமச்சீரற்ற சங்கடத்தை எல்லா இடங்களிலும் நாம் காண்கிறோம் எங்களுடைய வெளிப்பாடுகளைப் பொருத்தவரை மேலும் இது சமச்சீர் சமநிலைக்கு நெருக்கமான இரண்டு சமநிலையுடன் நியாயப்படுத்தப்படலாம் ஒன்று நாம் ஆல் ஓவர் முறைக்குச் செல்லும்போது அவை முழுவதும் ஒரு சமச்சீர்நிலையைப் பராமரிக்கின்றன மேலும் அதை ஒரு க்ரிஸ்டலோகிராபிக் சமநிலை என்று அழைக்கிறோம் ஏதோ ஒன்று வெளிப்பதுத்தும் போது அல்லது அது ஒரு ரேடியல் சமநிலை அல்லது ஒரு ஆல் ஓவர் முறையாக இருக்கும் போது அது ஒரு மையத்திலிருந்து வந்து பரவுகிறது அது மறைந்துபோகும் புள்ளியை நீங்கள் கலைப்படைப்பின் மையத்தில் வைத்தால் அந்த முழுப்பொருளும் கதிர் வீசத்தொடங்கும் எனவே அது அங்குள்ள ஒரு மையத்திலிருந்து ஒன்றிணைகிறது அல்லது வெளியே வருகிறது அதுவும் ஒரு சமச்சீர் உணர்வு எனவே சில வரைபடங்களில் நான் அதை உருவாக்குகிறேன் அவை சமச்சீர் அல்லது சமச்சீரானதா என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள் உண்மையில் என்ன வகையான சமநிலை நடைபெறுகிறது Refer Slide Time 0921 Refer Slide Time 1043 எனவே ஒரு படிக சமநிலை முழு வடிவத்திற்கும் ஒட்டுமொத்த முக்கியத்துவத்தை அளிக்கிறது எனவே எந்த முக்கியத்துவமும் இல்லாதபோது அதாவது ஒரு இடத்தில் நடைபெறும் போது முழு அமைப்பு முழு மேற்பரப்பும் ஒரு மைய புள்ளியாக செயல்படத் தொடங்குகிறது எனவே நாங்கள் முழு பகுதிக்கும் சம முக்கியத்துவம் தருகிறோம் எனவே வெவ்வேறு வகையான உருவாக்கம் உள்ளன ஒரு குறிப்பிட்ட ஒளியின் ஆதாரம் இருப்பதைக் காண்கிறோம் எடுத்துக்காட்டாக நான் உங்களை வேறொரு கலைப்படைப்புக்குக் குறிப்பிடுவேன் என்றால் இது வின்சென்ட் வான் கோவின் மிகவும் பிரபலமான கலைப்படைப்புபொட்டேட்டோ ஈடெர் மையத்தில் உள்ள ஒரு ஒற்றை ஒளி மூலத்தை கொண்ட ஒரு கூட்டமைவு எனவே அங்கிருந்து ஒளி கதிர்வீச்சு வருகிறது மற்றும் ஒளி மற்றும் நிழலின் அதிக வேறுபாட்டை கொண்ட ஒட்டுமொத்த கலைப்படைப்பு ஒரு மைய ஒளி மற்றும் கதிர்வீச்சுஇருக்கும் இடத்தில் அது சமநிலையைப் பெறுகிறது எனவே இதன் மூலம் நாம் சமச்சீர் உணர்வைப் பெறுகிறோம் அது ஒருவிதமான சமச்சீர் சமநிலையின் விளைவாகும் இது ஒரு ரேடியல் சமநிலையாகும் பின்னர் நமக்கு படிக சமநிலை உள்ளது இது நமக்கு சமச்சீர் உணர்வையும் தருகிறது இவை அனைத்தும் எதிரெதிர் அல்லது எந்தவொரு கவனமும் இல்லாமல் செல்கின்றன மேலும் அவை தெளிவற்ற குழப்பம் இல்லாமல் மிகச் சிறந்த மிகத் தெளிவான வெளிப்பாட்டை உருவாக்குகின்றன இது நாம் பேசும் மிகவும் பிரபலமான சமநிலையாகும் மேலும் இதை எங்கள் காட்சி பிரதிநிதித்துவங்களில் நாம் கருதுகிறோம்